ஏகுஇவளென்ஸ் ஆப் தி ஹெய்சென்பெர்க் அண்ட் தி ஷ்ரோடிங்கர் பார்முலாசன்ஸ் தி x அண்ட் p ஆப்பரேட்டர் அண்ட் தி குவாண்டம் கண்டிஷன்ஸ் முந்தைய விரிவுரையில் நீங்கள் கற்றுக்கொண்டது என்னவென்றால் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு தீர்வுகளுக்கு எங்களிடம் ∫mndxmn உள்ளது எனவே நாங்கள் அலை செயல்பாடுகளை இயல்பாக்கியுள்ளோம் என்று கருதுகிறோம் மற்றும் nnxnxδx x மற்றும் ஹைசன்பெர்க் Heisenberg's மற்றும் ஷ்ரோடிங்கரின் Schrodinger's அணுகுமுறையின் சமநிலையைக் காட்ட இந்த 2 பண்புகளையும் பயன்படுத்தப் போகிறோம் பின்னர் 2 ஐ எவ்வாறு இணைப்பது என்பதைப் பார்க்கவும் எனவே ஹைசன்பெர்க்கின் Heisenberg's அணுகுமுறையின் முக்கிய விஷயம் குவாண்டம் நிபந்தனை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது px xpi என்பது மேட்ரிக்ஸ் வடிவத்தில் h2πi ஆகும் இதன் பொருள் pmlxln xmlpln அதாவது இந்த மேட்ரிக்ஸின் mn கூறுகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் px xp என்பது l க்கு மேல் கூட்டல் imn க்கு சமமாக உள்ளது ஷ்ரோடிங்கர் முறையிலிருந்து அதே நிலையை நாம் பெற முடியுமா அது அங்கிருந்து வருவதைக் குறிக்கிறது எனவே அதைப் பார்ப்போம் எனவே இந்த முதல் அங்கீகரிக்கப்பட்ட படி ஒன்றைப் பெற நான் இந்த ddxசெயல்பாட்டை எடுத்தால் சில செயல்பாடு f கழித்தல் xddxf இது f க்கு மட்டுமே சமம் எனவே முதல் நியதியிலிருந்து xddxff ஐப் பெறுவதையும் இரண்டாவது நியதி xddxf என்பதையும் முதல் நியதியும் கடைசி நியதியும் ரத்துசெய்யப்படுவதையும் நீங்கள் f ஐப் பெறுவதையும் எப்படி என்று பார்ப்போம் ஆகையால் ஒரு செயல்பாட்டில் ddxx இயங்குகிறது என்று நான் எழுத முடியும் அதாவது ddx முதலில் x இல் செயல்படும் பின்னர் f இரண்டுமே ஒரு செயல்பாட்டில் இயங்குகிறது என்றால் நான் x மற்றும் f பெருக்கி பின்னர் டெரிவேட்டிவ் xddx ஒன்றை ஒன்றில் பெருக்குவது போன்றது குறிப்பாக நான் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் தீர்வின் செயல்பாட்டை n ஆகக் கருதினால் நான் ddxxn xdndxn ஐப் பெறப்போகிறேன் இப்போது இரு பக்கங்களையும் i ஆல் பெருக்கி i ddxxn xi dndxi n என்று எழுதுகிறேன் அடுத்து இரு பக்கங்களையும் m ஆல் பெருக்கி x க்கு மேல் தொகையீடுகிறேன் எனவே நான் இடது புறத்தில் செல்லப் போகிறேன் நான் ∞dx middxxn ∫dxm xi dnxdximn ஐப் பெறப் போகிறேன் இது முந்தைய விரிவுரையில் நாம் உண்மையில் m ஆர்த்தோகனல் என்று பார்த்தோம் எனவே இங்கே ஆர்த்தோகனாலிட்டி முக்கியமானது இப்போது நான் வேறு ஒன்றைப் பயன்படுத்தப் போகிறேன் அது முழுமையானது எனவே நான் இப்போது இதை என்ன செய்யப் போகிறேன் ∞ to என எழுதுங்கள் dx மீது ஒரு தொகையீடு உள்ளது எனக்கு n உள்ளது எனக்கு iddx உள்ளது உள் தொகையீடு உள் பகுதியை ∞x xdxxnx என எழுதப் போகிறேன் டெல்டா செயல்பாட்டின் காரணமாக எதுவும் இல்லை ஆனால் xnx ஆனால் நான் அதை செய்கிறேன் எனவே நான் மீண்டும் அளவின் அடிப்படையில் முழுமையைப் பயன்படுத்தி x xஐ எழுத முடியும் எனவே இரண்டாவது நியதி இதேபோல் ∞dxmx ∞x xdxidnxdx ஆக இருக்கும் நான் இந்த இடது புறத்தை மட்டுமே எழுதுகிறேன் எனவே இது மீண்டும் என் இடது புறம் ஏனென்றால் டெல்டா செயல்பாட்டின் காரணமாக இரண்டாவது ஒருங்கிணைப்பில் இந்த நியதி எதுவும் இல்லை ஆனால் idndx சரி எனவே இதைத்தான் நாங்கள் இப்போது செய்துள்ளேன் நான் முழுமையைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே இந்த இடது புறத்தை மீண்டும் எழுதுகிறேன் எனவே நாம் முழு விஷயத்தையும் முடிக்க முடியும் சரியா இங்கே எனக்கு ∫dx niddx ∫δx xdxxnx ∫dx m தொகையீடு உள்ளது இது எல்லாம் ∞ முதல் வரை ∞ முதல் வரை ∞ முதல் வரை ∞ முதல் வரை x xdxidnxdx என்பது எனது இடது புறம் இப்போது δx x என்பதை ∑nxnx என எழுத முழுமையைப் பயன்படுத்தவும் நான் இதை டெல்டா செயல்பாட்டிற்கு மாற்றப் போகிறேன் எனவே இடது புறம் இப்போது ∞dx m ஆக மாறும் அது மிகவும் கவனமாக இருக்கும் சரியா உள்ளே இந்த மாறி xiddx தொகையீடு ∞ முதல் வரை நான் m மற்றும் n ஐப் பயன்படுத்துவதால் குறியீட்டை மாற்ற அனுமதிக்கிறேன் எனவே இதை நான் n l என்று எழுதப் போகிறேன் எனவே நான் l ஐ வெளியே எழுத முடியும் ஏனென்றால் தொகையீடு உள்ளே அது உண்மையில் தேவையில்லை பின்னர் நான் முதல் நியதி lxxnx எழுதப் போகிறேன் இரண்டாவது நியதிக்கு நான் மீண்டும் l ∞dxnx ∞dx எழுதப் போகிறேன் நான் x குறியீட்டை உள்ளே வைக்கப் போகிறேன் எனவே lxidnxdx மற்றும் இங்கே எனக்கு l கிடைக்கிறது இப்போது சில அடைப்புக்குறிகளை வைக்கிறேன் எனவே அந்த சொற்களை அடையாளம் காண்பது எளிதானது நான் இங்கே ஒரு அடைப்புக்குறி இரண்டாவது அடைப்புக்குறி இரண்டாவது நியதியில் ஒரு அடைப்புக்குறி இங்கு மற்றும் இரண்டாவது முழு எண்ணுக்கு இரண்டாவது ஒன்றை வைப்பேன் இந்த முதல் நியதி m மற்றும் l குறியீடுகளுடன் ஒரு மேட்ரிக்ஸ் உறுப்பு போன்றது இந்த நியதியும் கூட l மற்றும் n குறியீடுகளுடன் ஒரு மேட்ரிக்ஸ் உறுப்பு இது m மற்றும் l குறியீடுகளுடன் கூடிய மேட்ரிக்ஸ் உறுப்பு இது l மற்றும் n குறியீடுகளுடன் கூடிய மேட்ரிக்ஸ் உறுப்பு எனக்கு l மீது கூட்டுதல் உள்ளது இந்த முழு விஷயத்தையும் ஒரு பெரிய அடைப்புக்குறிக்குள் வைப்பேன் எனக்கு முதல் ஒருங்கிணைந்த ∞dx midldx உள்ளது இரண்டாவது ஒன்று ∞dx ஆனால் இவை போலி மாறி என்பதால் இதை நான் இன்னும் dx lxxnx ∞dx mxxl மற்றும் ∞dx lx idndx பெரிய அடைப்புக்குறி என எழுதலாம் மற்றும் நினைவு கூறுங்கள் இவை அனைத்தையும் imn சமமாக கூறலாம் இப்போது xml ஐ ∞mxx lxdx மற்றும் pml ∞mxidldxdx என அடையாளம் கண்டால் இதை நாம் இப்படி அடையாளம் காண்கிறோம் இது எதைக் குறைக்கிறது என்பது அடைப்புக்குறிக்குள் உள்ள l மீது கூட்டுதல் ஆக குறைகிறது எனக்கு pml இரண்டாவது நியதி xln மைனஸ் i xmlpln ஐ imn க்கு சமம் இது மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் குவாண்டம் நிலை எனவே நீங்கள் 2 ஃபார்முலிசத்திற்கு சமமானதாக இருக்க விரும்பினால் அலை செயல்பாட்டை ஒரு குறிப்பிட்ட வழியில் பயன்படுத்தி குவாண்டம் இயக்கவியலுக்கான ஹைசன்பெர்க்கின் Heisenberg's அணுகுமுறையின் மேட்ரிக்ஸ் கூறுகளை வரையறுக்க ஒரு குறிப்பிட்ட வழி உள்ளது அந்த வழி இப்போது ஆபரேட்டர்கள் மூலம் அழைக்கப்படுகிறது எனவே ஹைசன்பெர்க் Heisenberg's மற்றும் ஷ்ரோடிங்கரின் Schrodinger's கோட்பாடு சமமானதாக இருக்க pmn மற்றும் xmn ஆகியவை அலை செயல்பாடுகளிலிருந்து பெருக்கி பயன்படுத்தி அதாவது நான்கு x அல்லது p ஆபரேட்டர்களுக்கு வேறுபட்டவை எனவே ஆபரேட்டர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு நியதியை நான் அறிமுகப்படுத்துகிறேன் எனவே pml மற்றும் இது m தொகையீடு க்கு சமம் பின்னர் நான் p ஆபரேட்டரைப் பயன்படுத்துகிறேன் சில நேரங்களில் இது மேல் ldx மீது ஒரு தொப்பியுடன் எழுதப்படுகிறது அங்கு p ஆபரேட்டர் xml க்கு iddx சமமாக இருக்கும் xml எனக்கு m ஆபரேட்டர் உள்ளது தொப்பி ldx இங்கு x ஆபரேட்டர் ஒன்றுமில்லை ஆனால் x மட்டுமே மற்றும் p2 மற்றும் x2 குறித்து என்ன பெருக்க வேண்டும் எனவே ஹைசன்பெர்க்கின் Heisenberg's இயக்கவியலில் x2 பற்றி என்னவென்று இப்போது பார்ப்போம் xmn2lxmlxln இது l∫mxxldx∫nxxnxdx க்கு சமமாக இருக்கும் மீண்டும் முழுமையைப் பயன்படுத்தி இதை ∫nxxdx நான் l lxlx மீது கூட்டுத்தொகையைப் பயன்படுத்துவேன் பின்னர் ஒரு xn உள்ளது இது ஒரு xxdx இது ஒன்றுமில்லை ஆனால் δx x இது δx x எனவே இது ∫mx2ndx ஆக மாறுகிறது எனவே x2 க்கான ஆபரேட்டர் x2 ஆகும் எனவே நாம் xmn2 ஐக் கணக்கிட விரும்பினால் இது ஒன்றுமில்லை ஆனால் mxx2ndx இன் வர்க்கம் p2 பற்றி என்ன என்று பார்ப்போம் pmn2 என்பது ∞mxi dldx ∞lxidndxஆகும் இது எல்லாம் பிரைம் dx முதன்மையானது l மீது கூட்டல் ஆக உள்ளது ஏனெனில் முதல் நியதி எதுவும் இல்லை ஆனால் இது pml மற்றும் இது ஒன்றுமில்லை ஆனால் pln எனவே மேட்ரிக்ஸ் பெருக்கத்தின் விதியால் இது இதுதான் இதை மீண்டும் ∞mxiddx என்பது llxlxமீது இயங்குகிறது என எழுதலாம் இதை நான் எழுதலாம் ஏனெனில் x இல் ddx செயல்படாது x க்கு மேல் ஒரு தொகையீடு பின்னர் எனக்கு i idnxdxdx உள்ளது ஆனால் மீண்டும் இந்த நியதி δx x எனவே இந்த முழு விஷயம் ∞mx 2d2dx2dxஆக மாறுகிறது எனவே pmn2 க்கு நான் lpmlpln செய்தேன் இதை நான் ∫midlxdx என்று எழுதினேன் இது ∞lxidn dxஇது எல்லாம் பிரதான dx பின்னர் இது சமம் என்பதைக் காட்ட ஆர்த்தோகனாலிட்டி நிலையைப் பயன்படுத்துகிறேன் ∫mx 2d2dx2ndx இது p2 க்கான ஆபரேட்டர் மற்றும் p2 ஆபரேட்டர் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் p மடங்கு p ஆபரேட்டர் எனவே நான் p2 ஐக் கணக்கிட விரும்பினால் நான் உண்மையில் மேட்ரிக்ஸ் சூட் வழியாக செல்ல வேண்டியதில்லை இதை நான் உடனடியாக எழுத முடியும் இது mxp2 ஆபரேட்டருக்கு சமம் அது 2d2dx2ndx ஆகும் எனவே விஷயங்கள் எவ்வாறு மிகவும் எளிதாகின்றன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நான் எப்போதுமே மேட்ரிக்ஸ் பெருக்கலை செய்ய வேண்டியதில்லை இந்த நடவடிக்கைகளை என்னால் செய்ய முடியும் நான் எதற்கும் ஆபரேட்டர்களை உருவாக்க முடியும் அவை ஆபரேட்டர்களைப் பெருக்கி நீங்கள் பதிலைப் பெறுவீர்கள் எனவே இது இப்போது ஷ்ரோடிங்கர் முறையுடன் ஹைசன்பெர்க் முறைக்கு சமமானதாக அமைகிறது இப்போது அலை செயல்பாட்டை உருவாக்குகிறது அதனுடன் தொடர்புடைய ஆபரேட்டர்களைப் பயன்படுத்துவதன் மூலம் மேட்ரிக்ஸ் கூறுகளை பிரித்தெடுக்கிறேன் அதைப் பார்ப்போம் எனவே கேள்வி இப்போது எனக்கு கேள்வி உள்ளது குறிப்பாக x க்கு ஒருவர் என்பதை x ஆல் பெருக்கப்படுவது அர்த்தமா எனவே நான் x ஐக் கணக்கிட விரும்பினால் நான் x ஆல் பெருக்கிக் கொள்கிறேன் அது அடுத்த விரிவுரையில் நான் அலை செயல்பாடு தோன்றிய விளக்கத்தை அளிக்கும்போது தெளிவாக இருக்கும் ஆனால் வேறுபட்ட ஆபரேட்டர் iddx இயங்குவிசை கொடுக்கும் சற்று வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதைப் பார்ப்போம் இயங்குவிசை p மற்றும் hp அலை நீளத்துடன் நகரும் ஒரு துகள் நினைவுகூருங்கள் k இது 2π என்பது 2πhp அது p ஆகும் மற்றும் அலை செயல்பாட்டின் நிலையான பகுதி eikxx ஆகும் இது ஒரு நிலையான இயங்குவிசையின் சமதள வழி இப்போது p ஆபரேட்டரை on இல் பயன்படுத்துவோம் மற்றும் அது என்ன தருகிறது என்று பாருங்கள் எனவே நான் popψ செய்யும்போது அது எனக்கு eikx இல் இயங்கும் ஒரு iddx ஐ தருகிறது அது எனக்கு ℏk eikx ஐ வழங்குகிறது எனவே இந்த விஷயத்தில் துகள் ஒரு தூய இயங்குவிசை கொண்டிருக்கும்போது pop செலுத்தும் போது எனக்கு அந்த இயங்குவிசை அளிக்கிறது எனவே pop எனக்கு இயங்குவிசை தருகிறது என்று அர்த்தம் அதாவது இது ஒரு அலை செயல்பாட்டிலிருந்து வேகத்தை பிரித்தெடுக்கும் ஒரு ஆபரேட்டர் எனவே மிகவும் தளர்வான அறிக்கையில் நான் இந்த pop ஒரு அலை செயல்பாட்டிலிருந்து இயங்குவிசை பிரித்தெடுப்பேன் இது ஷ்ரோடிங்கரில் உள்ள சம்பிரதாயமாகும் நீங்கள் ஒரு அளவைப் பிரித்தெடுக்க விரும்பும் போதெல்லாம் அதனுடன் தொடர்புடைய ஆபரேட்டரைக் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் அது அலை செயல்பாட்டில் செயல்படுகிறது மற்றும் நீங்கள் சரியான இயங்குவிசை பெறுவதால் தற்செயலாக இங்கே அந்த அளவை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இது ஒரு இயங்குவிசை ஈஜென் நிலை ஆபரேட்டரின் ஈஜென் மதிப்பு துல்லியமாக இருப்பதால் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 22md2dx2 என்பது nVxnEnn இல் இயங்கும் ஆற்றலைப் பற்றி சற்று வித்தியாசமாகப் பார்ப்போம் இந்த ஆபரேட்டர் இது 12m 2d2dx2nVxn என்று நாங்கள் என்ன சொன்னோம் இப்போது V நீங்கள் ஒரு பல்லுறுப்புக்கோவை அல்லது எதுவாக எழுதலாம் அதுவும் n இல் இயங்கும் ஒரு ஆபரேட்டர் ஆபரேட்டர் மொழியில் Enn க்கு சமம் என்று பார்த்தோம் இது இது p2ஆக மாறும் எனவே இது p22mV ஆக மாறும் இது n இல் செயல்படும் ஒரு பெருக்கி ஆபரேட்டர் எனக்கு Enn ஐ தருகிறது இது என்ன p22mVx என்பது ஆற்றலுக்கான ஆபரேட்டர் போன்றது எனவே அலை செயல்பாட்டில் செயல்படும் ஆற்றலுக்கான ஆபரேட்டர் எனக்கு ஆற்றலைத் தருகிறது எனவே p இது திடீரென்று இரண்டு நிகழ்வுகளில் iddx என எழுதப்பட்டிருப்பதைப் புரிந்துகொள்ளத் தொடங்குகிறது இது eikx p என்பது eikx இல் செயல்படுவதற்கான சரியான பதிலை எனக்குக் கொடுத்தது எனக்கு உண்மையான இயங்குவிசை peikx அளித்தது மேலும் n க்கு n மீது p22mVx எனக்குக் ஆற்றல் கொடுத்தது எனவே ஆற்றலுக்கான இந்த ஆபரேட்டர் ஹாமில்டோனியன் என்று அழைக்கப்படுகிறது இந்த பாடத்திட்டத்தில் இது ஒரு அறிமுக பாடமாகும் இது ஏன் ஹாமில்டோனியன் என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான விவரங்களுக்கு நான் அதிகம் செல்லப் போவதில்லை ஆனால் இது ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் எனவே ஹாமில்டோனியன் என்பது n மற்றும் ஈஜென் செயல்பாட்டில் செயல்படும் ஆற்றலுக்கான ஆபரேட்டர் மற்றும் உங்களுக்கு En ஐ வழங்குகிறது எனவே இந்த விரிவுரையில் முடிக்க ஹைசன்பெர்க் மற்றும் ஷ்ரோடிங்கர் முறைக்கான ஒப்பீட்டு அட்டவணையை உருவாக்குகிறேன் எனவே ஹெய்சன்பெர்க்கின் முறையில் ஹெய்சன்பெர்க் ஷ்ரோடிங்கரின் அட்டவணையை உருவாக்குவதன் மூலம் இந்த விரிவுரையை முடிப்பேன் xαβ அல்லது xmn மற்றும் pαβ ஆகியவை பிரித்தெடுக்கப்படுகின்றன அல்லது ஆபரேட்டர்களைப் பயன்படுத்துவதிலிருந்து கட்டமைக்கப்பட்டதைப் பயன்படுத்துவேன் எனவே இங்கே மேட்ரிக்ஸ் இருந்தால் நீங்கள் செயல்பாட்டில் ஒரு ஆபரேட்டரைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது இங்கே இயக்கத்தின் சமன்பாடு கிளாசிக்கல் தவிர இப்போது இது இங்கே மெட்ரிக்ஸின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது இங்கே அலை சமன்பாட்டின் குவாண்டம் நிலை px xpi அடையாள மேட்ரிக்ஸ் மீண்டும் இங்கே நான் அலை சமன்பாட்டை எழுதுவேன் pmn∫middx ndxமற்றும் xmn என்பதை ∫mxndx என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே நிலையான அமைப்புகள் அல்லது பழமைவாத அமைப்புகளுக்கான ஆற்றல் மூலைவிட்ட மேட்ரிக்ஸ் ஆகும் கடந்த காலங்களில் ஹார்மோனிக் ஆஸிலேட்டருக்கு இங்கு ஆற்றல் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் ஈஜென் மதிப்பு எவ்வாறாயினும் இறுதியாக ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் வலது s h m க்கான ஆற்றல் n12ℏω ஆக வெளிவருகிறது மேலும் இங்கே இந்த ஆற்றலை s h m க்கு n12ℏω ஆகவும் வருகிறது இரண்டுமே சமமாகவும் இருக்கும் எனவே இந்த முடிவுக்குப் பிறகு மூலைவிட்ட நியதிகளைப் பற்றிய ஒரு கேள்வியை நான் உங்களிடம் வைக்க விரும்புகிறேன் xnn என்பது ∫nxxndx ஆகும் இது ∫nx2xdx மற்றும் pnn இது ∫nxiddx ndxஆகும் இந்த நியதி அவை எதைக் குறிக்கின்றன என்பதை நாம் இன்னும் உரையாற்றவில்லை மேலும் சை n வர்க்கத்தின் விளக்கத்தைப் பற்றி விவாதிக்கும்போது இதை அடுத்த விரிவுரையில் உரையாற்றுவோம் எனவே இந்த விரிவுரையில் அந்த கேள்வியை நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன்